இந்த ராபிட் மேனுஃபாக்சரிங் பாடத்துக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன் ஒரு சில விரைவு உற்பத்தி வழிமுறைகளை பற்றி கடந்த வாரங்களில் கலந்துரையாடி இருக்கிறோம் இந்த விரிவுரையில் விரைவு உற்பத்தி செய்ய பயன்படும் மூலப் பொருட்களை பற்றி பேசப் போகிறேன் இந்த விரிவுரையின் உள்ளடக்கத்தை பார்க்கலாம் முதலாவதாக விரைவு உற்பத்தி முறையில் பொதுவாக உபயோகிக்கப்படும் பொருட்களை பற்றி பார்க்கப் போகிறோம் அதன்பின் அந்த மூலப்பொருட்களை உபயோகிக்க தேவையான விரும்பத்தக்க இயல்புகளை பார்க்கலாம் அதன்பின் என்னென்ன விதமான பொருட்களை உபயோகிக்கலாம் அதாவது உலோகம் செராமிக் பாலிமர் கூட்டுப் பொருட்கள் போன்றவற்றை உபயோகிப்பதை பற்றியும் செயல்பாட்டு தரப்படுத்தப்பட்ட பொருட்கள் பற்றியும் நாம் காணலாம் விரைவு உற்பத்தியில் உபயோகிக்கப்படும் பொருட்களை பற்றி நாம் பார்க்கலாம் மூலப்பொருட்களின் இசைவிணக்கம் துல்லியம் மற்றும் மேற்பரப்பழகு ஆகியவை இந்த தொழில்நுட்பத்தின் ஆரம்பத்திலிருந்தே மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன வெவ்வேறு பொருட்களின் தோற்றத்தை நீங்கள் இங்கு பார்க்கலாம் இந்த பொருள் வகை நைலான் என்பதாகும் இந்த பொருள் துருப்பிடிக்காத எஃகினால் செய்யப்பட்டுள்ளது இது அக்ரிலிக் எனப்படும் பொருள் வகையாகும் இந்தப் பொருள் வகை உயர் அடர்த்தி அக்ரிலிக் எனப்படும் இதில் பார்த்தீர்கள் என்றால் வெவ்வேறு நிறங்கள் ஒரே பொருளில் கலந்து இந்த பொருள் செய்யப்பட்டுள்ளது சிற்பியின் கலை உளியால் தீர்மானிக்கப்படுகிறது அதைப்போன்று சேர்ப்பு உற்பத்தி additive manufacturing அல்லது விரைவு உற்பத்தி rapid manufacturing ஆகியவற்றின் வெற்றி அவை உபயோகிக்கும் மூலப் பொருட்களால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே மூலப்பொருட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை வெவ்வேறு மூலப்பொருட்கள் வெவ்வேறு இயல்புகள் உடையவையாக இருக்கின்றன அதேபோன்று ஒரு சில உற்பத்தி முறைகளை ஒரு சில குறிப்பிட்ட மூலப்பொருட்கள் மூலம் மட்டுமே செய்ய முடியும் எல்லாவிதமான பொருட்களையும் எல்லாவிதமான உற்பத்தி முறைகளிலும் உபயோகிக்க முடியாது இதைப்பற்றி இந்த உரையில் விரிவாக பார்க்கலாம் விரைவு உற்பத்தியில் பொருட்கள் உருவாக்குபவரின் முக்கிய பங்கு என்னவென்றால் பொருட்கள் உலோகக்கலவைகள் மற்றும் பல கூறு அமைப்புகள் ஆகியவற்றை உபயோக முறைக்கு ஏற்றாற்போல் வடிவமைப்பது ஆகும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்திறனுடன் செயலாற்றக்கூடிய பொருட்களை உருவாக்க இது அனைத்தும் செய்யப்படுகிறது விரைவு உற்பத்தி முறையைப் பொருத்தவரை எந்த ஒரு உற்பத்தி முறையிலும் தெரிந்து கொள்ளப்படும் மூலப்பொருளின் இயல்பானது நமக்குத் தேவைப்படும் பகுதியில் இயல்பையும் உருவாக்கும் விதத்தில் இயல்பையும் பொருத்து இருக்கும் உதாரணமாக வார்ப்பு செய்ய வேண்டுமென்றால் பொருளின் திரவத்தன்மை மிகவும் முக்கியம் forging செய்வதற்கு நெகிழ்தன்மை மிகவும் அவசியம் அதேபோன்று விரைவு உற்பத்தியிலும் மூலப்பொருட்களை தெரிந்து கொள்வதில் ஒரு சில வரைமுறைகள் உள்ளன இதில் பொருளின் இறுதி உபயோகம் முக்கிய காரணியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது விரைவு உற்பத்தியை அனுமதிக்கும் பொருட்களின் பண்புகளை நாம் இப்போது பார்க்கலாம் முதலாவதாக பாகுநிலை பாய்வை பற்றி பார்க்கலாம் விரைவு உற்பத்தி செயல்முறையில் திரவ இயக்கம் மிகவும் முக்கியமானது ஏனெனில் நான் ஏற்கனவே சொன்னதை போல மூலப்பொருளை உருக்கி அடுக்கடுக்காக பதிவிட்டு இறுதி கட்டமைப்பைப் பெற வேண்டும் மூலப்பொருள் இழை வடிவிலோ அல்லது பொடி வடிவிலோ இருக்கலாம் பொருளின் பாகுநிலை பாய்வு ஒரு முக்கியமான அனுமதிக்கும் பண்பு பொருட்களின் பண்பை பற்றி தனியாகவும் விரைவு உற்பத்தி செய்யப்பட்ட பகுதிகள் மற்றும் பொருட்களின் பண்பை பற்றி தனியாகவும் நாம் பார்க்கலாம் இந்த விரிவுரையில் அனுமதிக்கும் பண்புகளை பற்றி மட்டும் பார்க்கலாம் பாலிமர்கள் FDM எனப்படும் ஃபியூஸ்ட் டெபாசீஷன் மாடலிங் முறையிலும் செலக்டிவ் லேசர் சின்டரிங்க் முறையிலும் உருக்கி பாய விடப்படுகின்றன பவுடர் ஸ்பிரே முறைகளிலும் டைரக்ட் லேசர் சின்டரிங் முறைகளிலும் உலோகங்கள் உருக்கப்படுகின்றன rapid manufacturing preform கொண்டு செய்யப்படும்பிந்தைய செயல்முறை ஊடுருவல் முறையிலும் திரவப் பாய்வு நடைபெறுவதை பார்க்கலாம் இவை அனைத்தும் திரவத்தை அடிப்படையாகக்கொண்ட செயல்முறைகள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் இவை அனைத்துக்கும் பாகுநிலை பாய்வு ஒரு முக்கியமான பண்பாகும் பாகுநிலை பாய்வு ஒரு முக்கிய பண்பு ஒரு நியூட்டனின் பாய்வில் eta என்று குறிக்கப்படும் பாகுநிலை பாய்வு எதிர்ப்பானது gamma என்று அழைக்கப்படும் வெட்டுதிரிபுக்கும் shear strain பிரயோகிக்கப்பட்ட tau என்ற வெட்டு அழுத்தத்துக்கும் applied shear stress நடுவே உள்ள விகிதாச்சார மாறிலி constant of proportionality ஆகும் நீங்கள் இந்த காணொளியில் பார்ப்பதுபோல tau என்பதை eta மற்றும் shear strain ஆகியவற்றின் பெருக்கலாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது பல பாலிமர்கள் இதேபோலொத்த நியூட்டன் அல்லாத பாய்வின் விதியை பின்பற்றுகின்றன இந்த நிலையில் gamma வின் அடுக்கானது m என்ற எண்ணால் குறிக்கப்படுகிறது இந்த எண்ணின் மதிப்பு பொதுவாக ஒன்றுக்கு குறைவாக இருக்கும் பாகுநிலை பாய்வு வெப்பநிலையைப் பொருத்தது வெப்பநிலை அதிகரிக்கும் போது பாகுநிலை பாய்வின் எதிர்ப்பு குறையும் பாலிமர்களுக்கும் திரவ உலோகங்களுக்கும் உபயோகிக்கப்படும் ஒரு பொதுவான சமன்பாடு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது oexpQRT இங்கே o என்பது ஒரு மாறிலி ஆகும் Q என்பது செயல்பாடு ஆற்றல் R என்பது உலகளாவிய வாயு மாறிலி universal gas constant மற்றும் T என்பது வெப்பநிலைகெல்வினில் எழுத வேண்டும் ராபிட் மேனுஃபாக்சரிங் முறையின்படி ஒரு பொருளை உருவாக்க பொதுவாக குறைந்தபட்ச பாய்வு எதிர்ப்பு இருந்தால் நன்றாக இருக்கும் அதன்மூலம் பொருள் எளிதில் பாயும் திறன் பெறும் பாய்வு எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் திண்ம பொருளாக இல்லாதவாறு மிக குறைவாக இருக்கக் கூடாது FDM மற்றும் SLSக்கு இது முக்கியமானது ஏனெனில் தூள் பிணைப்பு வெற்றிகரமான செயலாக்கத்திற்கு முக்கியமானது இணைப்பு பொருட்களின் binders பாய்வு எதிர்ப்பாற்றல் 3D printing மற்றும் inkjet செயலாக்க முறைகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் ஏனெனில் இந்த முறைகள் செயல்படுவதற்கு தேவையான துளி உருவாக்கத்துக்கு பாய்வு எதிர்ப்பாற்றல் மிக முக்கிய பண்பாகும் சில சமயங்களில் பாலிங்க் குறைபாடுகள் போன்று ஒரு சில குறைபாடுகள் உருவாகலாம் இதைப் பற்றி பின்னர் நாம் பார்க்கலாம் ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த குறைபாடு பாய்வு எதிர்ப்பாற்றலை மட்டுமே பொருத்து இருக்கும் பாலிங் என்றால் என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம் மூலப்பொருளை பதிவிடும் போது அது ஒரு நிலையான ஓடையாக பாய்வதில்லை சிறு சிறு துளிகளாகவே தெளித்து பதிவு செய்யப்படும் இந்த துளிகள் நிலையாக செல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாயலாம் SLS இல் உள்ள பைண்டர்கள் அதாவது ஒட்டு பொருள்களுக்கும் குறைந்த அளவு பாகுத்தன்மை இருக்கவேண்டும் ஏனென்றால் லேசர் அவற்றின்மீது நகரும்போது அவை உருகி அருகில் இருக்கும் துகள்களை நனைக்க வேண்டும் எனவே SLS இல் உள்ள ஒட்டு பொருள்களுக்கும் குறைந்த அளவு உருகு பாகுத்தன்மை இருக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும் இறுதியாக ஸ்டீரியோலிதொகிரபி இயந்திரத்தில் அடுத்த அடுத்த அடுக்குகளுக்கு நடுவில் சரியான ஒட்டும் தன்மை இருக்கவேண்டுமென்றால் திடப்படுத்தபடாத பிசினின் பாகுத்தன்மை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இந்த சமன்பாட்டில் நாம் பார்த்தபடி வெப்பநிலை அதிகரிக்கும் போது பாகுநிலை குறிப்பிடத்தகுந்த அளவு குறையும் இது எதனை குறிக்கிறது வெப்பநிலை அதிகமாக இருந்தால் பாகுநிலை குறைவாக இருக்கும் பெரும்பாலான விரைவு உற்பத்தி முறைகள் குறைந்த பாகு நிலையை பராமரிக்கும் படியாக அதிக வெப்பநிலையில் இயங்குகின்றன நான் ஏற்கனவே சொன்னதை போல பாலிமர்களின் பாகுநிலை வெப்பநிலையால் குறிப்பிடத்தகுந்த அளவு மாற்றம் பெறுகிறது உலோகங்களின் பாகுநிலை காரத்தன்மை கொண்ட உலோகங்களுக்கு alkali metals 0 2 mega Pascal என்ற அளவு முதல் d transition உலோகங்களுக்கு 5 mega Pascal என்ற அளவு வரை மாறலாம் ஒரு ஒப்பீட்டுக்கு அறை வெப்பநிலையில் தண்ணீரின் பாகுநிலை 1 mega Pascal அளவுக்கு இருக்கும் காரத்தன்மை கொண்ட உலோகங்களின் பாகுநிலை அறை வெப்பநிலையில் இருக்கும் தண்ணீரின் பாகு நிலையைவிட குறைவாக இருப்பதை பார்க்கலாம் அதேபோன்று d transition உலோகங்களுக்கு தண்ணீரை விட பாகுநிலை அதிகமாக இருப்பதை காணலாம் திரவத்தில் திண்மப் பொருட்களை சேர்த்தால் இந்த சேர்க்கையின் மொத்த பாகுத்தன்மை அதிகரிப்பதை காணலாம் இது மிகவும் எளிமையானது வெளிப்படையானது fsஎன்ற திண்ம சேர்க்கை அளவின் செயல்பாடாக என்ற பாகுதன்மையானது a1 fsfscr2 என்று குறிக்கப்படுகிறது இங்கே aஎன்பது திரவத்தின் பாகு நிலையாகும் fsஎன்பது திண்ம சேர்க்கை அளவு solids loading fscrஎன்பது அதிகபட்ச திண்மசேர்க்கை அளவு இதனுடைய மதிப்பீடு பெரும்பாலும் 0 62 என்ற மதிப்புக்கு கீழே இருக்கும் அதிகபட்ச திண்மசேர்க்கை அளவில் பாய்வு நின்றுவிடுகிறது இந்த அளவுக்கு திண்மங்களை திரவத்தில் சேர்த்தால் பாய்வு நின்றுவிடும் aஎன்பது திண்மங்கள் சேர்க்காத நிலையில் உள்ள திரவத்தின் பாகுநிலை இறுதியில் கிடைக்கப்பெறும் உற்பத்தி பொருளின் குறிப்பிட்ட பண்புகளை பெற நாம் திடப் பொருட்களை சேர்க்கிறோம் எனவே சேர்க்கப்பட வேண்டிய திடப்பொருளின் அளவை இந்த சமன்பாட்டின் மூலம் நாம் பெற்றுக் கொள்ளலாம் வெளி துகள்களை கொண்டிருக்கும் foreign solid particulate திரவங்களிலும் இதே விளைவினை காணலாம் உலோகங்களை கொண்டு உருவாக்கும் விரைவு உற்பத்தி முறைகள் திடப்படுத்தல் பொதுவாக திட மற்றும் திரவ நிலைகள் ஒன்றிணைந்து இருக்கும் வெப்ப நிலையோடு தொடர்புடையவை இங்கே ஒரு liquidous கோடு இருக்கிறது இந்த ஓரத்தில் நான் வரைகிறேன் y அச்சில் வெப்பநிலையை காணலாம் x அச்சில் கலவை தொகுப்பை காணலாம் கீழே பொருள் திண்ம நிலையிலும் மேலே திரவ நிலையிலும் இருப்பதை காணலாம் நடுப்பகுதியில் இருக்கும் பொருள் திட மற்றும் திரவ நிலையில் ஒன்றிணைந்து இருக்கும் நிலையை காணலாம் குறைந்த வெப்பநிலையில் பொருள் முழுவதும் திட நிலையிலும் அதிக வெப்பநிலையில் பொருள் முழுவதும் திரவ நிலையிலும் இருப்பதைக் காணலாம் திடப்படுத்தல் பொதுவாக திட மற்றும் திரவ நிலைகள் ஒன்றிணைந்து இருக்கும் வெப்ப நிலையோடு தொடர்புடையது இந்த இரு நிலைகளும் சேர்ந்து இருக்கும் வெப்பநிலைக்கு அதிகமாக உள்ள வெப்பநிலையில் செயலாற்றுவது விரும்பத்தக்கது எனவே செயலாக்கம் பெரும்பாலும் மேலே இருக்கும் திரவ நிலையில் செயல்படுத்தப்படுகிறது இந்த மண்டலத்தில் பொருள் முழுவதும் திரவ நிலையில் உள்ளது மேலும் இந்த நிலையில் பாகு நிலையும் மிக குறைவாக உள்ளது விரைவு உற்பத்தியில் திட திரவ கலவைகளுக்கான பிற எடுத்துக்காட்டுகள் துகள் ஏற்றப்பட்ட பிசினைப் பயன்படுத்தும் SLA மற்றும் SLS முறையில் பைண்டர் துகள்களுக்கு நடுவேயுள்ள இடைவினைகள் விரைவு உற்பத்தி மூலம் உருவாக்கப்பட்ட நுண்துகள் பொருட்களின் பிந்தைய செயலாக்க ஊடுருவலுக்கு வலுவான இடைதுகள் இணைப்புகளை பராமரிப்பது மிகவும் முக்கியமான ஒன்று உற்பத்திக்குப் பிந்தைய செயலாக்கம் விரைவு உற்பத்தியில் மிகவும் முக்கியமானது இத்தகைய பல பிந்தைய செயலாக்க முறைகளில் ஊடுருவல் ஒரு முக்கியமான முறையாகும் இணைப்பு பொருட்களுக்கும் துகள்களுக்கும் நடுவே இடைதுகள் இணைப்புகள் உள்ளன இவைகள் வலிமையாக இருக்க வேண்டும் திரவ ஊடுருவு பொருளின் அளவு 50 சதவீதத்தை விட அதிகமாகக் கூடாது அல்லது உருவாக்கப்படும் பொருள் குறைந்த பாகுநிலையால் நிலைகுலைந்து போய்விடும் இது ஒரு முக்கியமான குறிப்பு வேறுசில அனுமதிக்கும்பண்புகளை பார்க்கலாம் ஒளி பாலிமராக்குதல் இதைப்பற்றி முந்திய விரிவுரைகளில் விரிவாக பார்த்தோம் திடப்படுத்த படாத தெர்மோசெட் பாலிமர்களை ஒளிக்கு வெளிப்படுத்தும்போது அவற்றுக்கு இடையே குறுக்கு இணைப்புகள் உருவாவதே ஒளி பாலிமராக்குதல் முறையின் அனுமதிக்கும் பண்பாகும் சில மோனோமர்கள் புற ஊதா வரம்பில் ஒளியை உட்கிரகித்து கொள்வதால் ஃபோட்டோசென்சிடைசர்கள் சேர்க்கப்படுகின்றன இந்த வேதிப்பொருட்கள் புற ஊதா வரம்பில் இருக்கும் ஒளியை உட்கிரகித்துக் கொண்டு தனி ரடிகல்களாக பிரிந்து விடுகின்றன பரந்த வெப்பநிலை வரம்புகளில் வேலை செய்யும் மற்றும் புற ஊதா ஒளியின் கீழ் எளிதாக பிரிந்துவிடும் அசோஐசோ ப்ரோபைன் எனப்படும் போட்டோ சென்சிடைசர் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் சின்டரிங் முறைக்கு தேவையான அனுமதிக்கும் பண்புகளை நாம் பார்க்கலாம் சின்டரிங் முறையானது ஒரு நுண் துளை உள்ள ஊடகத்தின் காலம் சார்ந்த ஒருங்கிணைப்பு ஆகும் இதை குறித்து நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இந்த முறையை செயல்முறையின் போதோ அல்லது அதற்கு பின்பாகவோ செய்யலாம் பொதுவாக அடர்த்தி அதிகரிக்கும் போது பொருட்களின் ஏறத்தாள அனைத்து இயல்புகளுமே அதிகரிப்பதால் இறுதி உற்பத்திப் பொருளின் நுண் துளைகளை குறைப்பது விரும்பத்தக்க செயலாகும் மேலும் சின்டரிங் நேரம் சார்ந்த முறையானதால் வெப்பமாக்கும் கால விகிதம் மிகவும் முக்கியமானது உலோகங்கள் மற்றும் செராமிக்கள் சேர்க்கப்படும் வீதமானதுஒரு பகுதியை செய்வதற்கு மிகவும் மெதுவாக செயல்படுகின்றது ஆனால் பாலிமரை இந்த முறையில் சேர்க்கும்போது விரைவு உற்பத்தி முறைகளோடு ஒத்துப் போகும் அளவுக்கு அதிக வேகத்தில் செயல்படுகின்றன எனவே உலோகங்கள் செராமிக் கள் அல்லது பாலிமர்கள் என்று எதுவாக இருந்தாலும் இறுதி பொருளை முடிந்த அளவு வேகமாக உருவாக்குவது விரும்பத்தக்க செயல்பாடாகும் நேரடி விரைவு உற்பத்தி செயல்முறை அல்லது ஒரு முன் செயல்முறை அல்லது ஒரு பிந்தைய செயல்முறை என்று எதுவாக இருந்தாலும் வேகம் மிகவும் முக்கியமானதாகும் நேரம் மற்றும் செயல்முறை அளவுருக்கள் வரையறுக்கப்பட வேண்டும் சின்டெரிங்க்முறை ஒரு சில விதங்களில் நடக்கலாம் அதில் ஒரு விதம் பாகுநிலை சின்டரிங் என்று அழைக்கப்படுகிறது பாலிமர்கள் செயல்படும் விதத்தை இவ்வாறு விவரிக்கலாம் படத்தில் காணப்படுவது போல இரண்டு துகள் அமைப்பில் ஒரு கழுத்து போன்ற அமைப்பு வளர்வதை கொண்டு இதனை விவரிக்கலாம் இந்த இரு துகள்களின் ஆரத்தை R என்று எடுத்துக்கொள்ளலாம் இங்கே கழுத்து போன்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதை காணலாம் உருவாக்கப்பட்ட இந்த கழுத்தையும் நம்மால் அளவீடு செய்துகொள்ள முடியும் ẏ என்று அழைக்கப்படும் கழுத்து வளர்ச்சி வேகமானது ẏ23Ry என்ற சமன்பாட்டின் மூலம் ஃப்ரெங்கெல் என்பவரால் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது பரப்பளவு இழுவிசையுடன் நேர்விகிதத்தில் இருக்கும் அளவுரு ஆகும் என்பதைப்பற்றி இந்த விரிவுரையில் பாகுநிலை என்று நாம் ஏற்கனவே கலந்துரை செய்து இருக்கிறோம் R என்பது துகள்களின் ஆரம் y என்பது துகள்களுக்கு இடையே உருவாகும் கழுத்தின் ஆரம் உலோகங்கள் மற்றும் செராமிக்களின் திட நிலை சின்டெரிங் முந்தைய மற்றும் பிந்தைய செயலாக்கத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் போதுமான அளவு அடர்த்தியாக்க தேவையான நேரம் அதிகமாக உள்ளது துகள்களை தெளித்து விரைவு உற்பத்திசெய்யும் செயலாக்கங்களில் உலோகங்களை உருக்கி பாய்ச்ச நேரடி SLS முறை அதிக ஆற்றலை வழங்குகிறது இங்கே விவரிக்கப்பட்டிருக்கும் திட நிலை சின்டெரிங்கை போன்று அழுத்தமற்ற சின்டெரிங் ஒரு வழியாகும் அழுத்தமற்ற சின்டெரிங் முறையில் மொத்த மேற்பரப்பு குறைப்பு மட்டுமே reduction in total surface area தூள் நிறையின் அடர்த்தியை அதிகரிக்கும் ஒரே உந்து சக்தியாகும் HIP ஹாட் ஐசோஸ்டேடிக் பிரஸ்ஸிங் முறையில் சுருக்க அழுத்தத்தால் உருவாக்கப்பட்ட தகைவு கூடுதல் உந்து சக்தியை அளிக்கிறது அடுத்ததாக ஊடுருவல் முறையைப் பற்றி பார்ப்போம் இது விரைவு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் இறுதி உபயோக பண்புகளை அதிகரிக்கச் செய்யும் ஒரு முறையாகும் திறந்த நுண்துளை தன்மை open porosity இருக்கும் பொருட்களில் இது சாத்தியமாகும் திறந்த நுண்துளை தன்மை இருக்கும் பொருட்களில் தொடர்ச்சியான சுரங்கப்பாதை போன்று வலைப்பின்னல்கள் அமைப்பில் துளைகள் இருப்பதை காணலாம் துளை தன்மை என்பது ஒரு பொதுவான வார்த்தையாகும் உற்பத்தி செய்யப்படும் பொருளின் மையத்தில் அல்லது மேற்பரப்பில் துளைகளின் இருப்பு துளை தன்மை என்று அழைக்கப்படுகிறது கோள துளை தன்மை கட்டமைப்பு இல்லாத துளை தன்மை போன்று பல்வேறு விதமான துளைதன்மைகள் உள்ளன இப்படிப்பட்ட பலவிதமான துளைதன்மைகளை தவிர்க்க ஊடுருவல் முறை உதவுகிறது குறிப்பாக தொடர்ச்சியான சுரங்கப்பாதை போன்று வலைப்பின்னல்கள் அமைப்பில் துளைகள் பொருள் முழுவதும் இருந்தால் அதனை தவிர்க்க ஊடுருவல் முறை உபயோகிக்கப்படுகிறது பொதுவாக இயன்ற அளவுக்கு துளை தன்மையை குறைப்பது விரும்பத்தக்கது fused metal deposition போன்ற பல்வேறு விரைவு உற்பத்தி நுட்பங்களால் முழுவதும் அடர்த்தியான துளைகள் இல்லாத அல்லது மிகக் குறைந்த அளவே துளைகள் உள்ள பகுதியை உருவாக்க முடியும் ஆனால் உலோக சின்ட்ரிங் அல்லது செராமிக் சின்ட்ரிங் போன்ற முறைகளில் கண்ணாடி மற்றும் பாலிமர் களைவிட அதிக அளவு துளைதன்மை உள்ளது இதனைப் பற்றி பின்னர் நாம் பார்க்கலாம் முப்பரிமாண அச்சு மற்றும் SLS போன்ற பிற நுட்பங்களை கொண்டு உருவாக்கப்படும் பகுதிகள் திறந்த துளைதன்மையை கொண்டுள்ளன பாரம்பரிய தூள் செயலாக்கத்தில் சூடான அழுத்துதல் மற்றும் பிற திரிபு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த நுட்பங்களால் வடிவியல் சமரசம் செய்யப்படுவதால் விரைவான உற்பத்தியில் இவை மட்டுப்படுத்தப்பட்ட மதிப்புடையவை அடர்த்திக்கான இயக்கவியல் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் ஒரு அளவுகோலாகவும் இருந்தால் உயர் வெப்பநிலை பிந்தைய செயல்முறை சின்டெரிங் சில நேரங்களில் பயனுள்ளதாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் தாய் பொருளைக் காட்டிலும் குறைந்த உருகு நிலையுடைய திரவப் பொருளைக் கொண்டு பகுதியை ஊடுருவுதல் விரும்பப்படுகிறது இது ஏறத்தாழ முழு அடர்த்தி உடைய ஒரு சேர்ப்பு பொருளை உருவாக்குகிறது இது ஒரு அடித்தளம் மற்றும் வலிமையூட்டும் பொருள் ஆகியவை இணைந்த ஒரு சேர்ப்பு பொருளை உருவாக்குகிறது இது முற்றிலும் அடர்த்தியானது நுண்துளைகள் இல்லை மற்ற முழு அடர்த்தி செயலாக்க நுட்பங்களை விட இதற்கு இருக்கும் ஒரு முக்கிய நன்மை என்னவென்றால் விரைவான உற்பத்திக்கு தேவையான பகுதி வடிவவியலை பெரும்பாலும் பாதுகாக்கும் திறன் ஆகும் பொதுவாக ஊடுருவல் முறை ஒரு பிந்தைய செயல்பாட்டு முறையாகும் துளைகளைக் கொண்ட பகுதியை ஊடுருவியுடன் சேர்த்து ஊடுருவி உருகும் வெப்பநிலை அளவுக்கு வெப்பம் ஆக்கப்படும் இதனால் ஊடுருவி உருகி அந்த பகுதியை நனைத்து நுண் துளைகளை அடைத்து முழு அடர்த்தியுள்ள பகுதியாக கிடைக்கும் வரும் விரிவுரைகளில் பிந்தைய செயல்பாட்டு முறைகள் பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம் ஸ்பாஞ்க்கு உள்ளே செல்லும் நீரை போல ஊடுருவி பொருளை நனைக்கிறது குளிர்விக்கும் போது ஊடுருவி திடமாகி முழுமையான பொருளை தருகிறது ஒரு ஸ்பாஞ்சை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மேலோட்டமாக பார்க்கும்போது ஸ்பாஞ்சில் இடம் இல்லாதது போன்று தோன்றும் ஆனால் உற்று நோக்கினால் அதில் அதிகமாக துளைகள் இருப்பதை காணலாம் அந்த ஸ்பாஞ்சை நீருக்குள் செலுத்தும்போது அந்தத் துளைகளுக்குள் நீர் புகுந்து ஸ்பாஞ்ச் நனைந்து விடும் உடனடியாக அதனை நாம் எடுத்து குளிர்வித்தால் உள்ளே சென்ற நீர் அனைத்தும் பனிக்கட்டியாக மாறும் இத்தகைய பொருளில் உள்ள துளைகள் முற்றிலுமாக அடைக்கப்படுவதால் இது ஒரு வலிமையான பொருளை உருவாக்கும் இந்த முறையிலும் இதைப்போல் ஒத்த ஒரு செயல்பாடு பின்பற்றப்படுகிறது ஸ்பாஞ்ச் தண்ணீரை எடுப்பதைப் போன்று துளையுள்ள பொருளும் ஊடுருவியை எடுத்துக் கொள்கிறது ஊடுருவி திடம் ஆகும்போது அனைத்து துளைகளும் அடைக்கப்பட்டு ஒரு உறுதியான பொருள் நமக்கு கிடைக்கிறது ஒரு குறிப்பிட்ட நுண்துளை முன் படிமத்தில் கொடுக்கப்பட்ட ஊடுருவியைக் கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் ஊடுருவல் செய்வது இயலாதது இரண்டு பொருட்களுக்கு நடுவேயான கவர் திறன் affinity ஒரு முக்கிய காரணியாக விளங்குகிறது ஸ்பாஞ்சை தண்ணீரில் எளிதாக நனைய வைக்கலாம் ஆனால் எஞ்சின் ஆயில் அல்லது அதை போலொத்த வேறு பொருட்களை கொண்டு ஸ்பாஞ்சை ஊடுருவல் செய்ய முடியாது விரைவு உற்பத்தியிலேயும் இதைப் போன்ற விஷயங்களை காணலாம் பல நேரங்களில் தன்னிச்சையான ஊடுருவல் spontaneous infiltration நடக்காது அதாவது ஊடுருவல் உடனடியாக நடக்காது அடிப்படை செயல்முறை மற்றும் பொருட்களின் இயல்புகள் போன்றவற்றை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் வெற்றிகரமான பகுதி உற்பத்திக்கு மிகவும் அவசியம் நாம் இப்போது விரைவு உற்பத்திக்கு உபயோகிக்கும் பொருட்கள் பற்றி பார்க்கலாம் உலகைச் சுற்றி பல்வேறு ஆய்வுக் கூடங்கள் ஆய்வின் மூலமாக பல்வேறு பொருட்களை விரைவு உற்பத்திக்காக தயாரித்து இருக்கின்றன புதிய பொருட்களை கண்டுபிடித்தல் தயாரித்தல் வழங்குதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன பேராசிரியர் ராம்குமார் சொன்னதைப் போன்று விரைவு உற்பத்தி தொழில்நுட்பமானது இன்னமும் தனது வளர்ச்சிப் பருவத்தில் இருக்கிறது இதில் புதிய பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன புதிய செயல்முறைகள் தயாரிக்கப்படுகின்றன எனவே தற்சமயம் இது பேராற்றலை கொண்டுள்ளது இக்காலங்களில் ஒரு முப்பரிமாண அச்சு இயந்திரத்தை 20000 ரூபாய்க்கு குறைவான விலையில் உங்களால் வாங்கிக் கொள்ள இயலும் இங்கே வேகமான சில முன்னேற்றங்கள் உள்ளன குறிப்பிட்ட சில ஆய்வுக்கூடங்கள் இந்த பகுதியில் உழைத்துக் கொண்டிருக்கின்றன ஒளியால் திட படுத்தப்படும் பிசிங்கள் பாகுநிலை ஒட்டு பொருட்கள் பாலிமரால் ஊடுருவப்பட்ட உலோகங்கள் உலோக பொருட்கள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன இந்த பிரிவில் இருக்கும் பொருட்களைப் பற்றி நாம் பேசலாம் தற்சமயம் விரைவு உற்பத்தி கீழ்க்கண்ட பொருட்களை உபயோகிக்க அனுமதிக்கிறது உலோகங்கள் செராமிக்கள் கண்ணாடி சேர்க்கை பொருட்கள் கிரஃபீன் கலக்கப்பட்ட நெகிழிகள் காகிதம் கான்கிரீட் உணவு நூல் பொருட்கள் மற்றும் உயிரி மைகளை கொண்டும் தற்சமயம் விரைவு உற்பத்தி செய்யலாம் விரைவு உற்பத்தியில் உயிரி மைகளையும் கொண்டு உற்பத்தி செய்யலாம் உதாரணத்துக்கு முதலாவது ஸ்லைடில் நேரடி மற்றும் மறைமுக விரைவு உற்பத்தி முறைகளுக்கு உதாரணமாக பார்த்த காது உயிரி மைகளை கொண்டு செய்யப்பட்டது இது செல்லுலோஸ் பொருளை கொண்டு செய்யப்பட்ட உயிரி மை ஆகும் உணவுக்கு உதாரணமாக பார்த்தால் கேக்குகளை அழகுபடுத்த தற்சமயம் சில இடங்களில் விரைவு உற்பத்தி முறைகளை உபயோகிக்கின்றனர் இவற்றுள் முக்கியமான பொருட்களான உலோகங்கள் செராமிக்கள் கண்ணாடி கூட்டுப் பொருட்கள் மற்றும் ஒரு சில உயிரி பொருட்களை மட்டும் நாம் பார்க்கலாம் முதலாவது உலோகங்களைப் பற்றி பார்க்கலாம் உலோக பவுடர் அல்லது உலோக ஒயர் ஆகிய இரண்டையும் அவற்றுக்குரிய சரியான செயல் முறைகளை கொண்டு விரைவு உற்பத்தியில் உபயோகிக்கலாம் டைட்டானியம் டைட்டானியம் உலோகக் கலவைகள் எஃகு துருவுறா எஃகிரும்பு அலுமினியம் செம்பு மற்றும் அதன் கலவைகள் போன்ற பல பொருட்கள் பொடியாக்கப்பட்ட நிலையில் நமக்கு கிடைக்கின்றன விலைமதிப்பற்ற உலோகங்களான தங்கம் பிளாட்டினம் பல்லேடியம் வெள்ளி ஆகியவை ததுகள் வடிவில் கிடைக்கின்றன இவை நகைகள் மற்றும் மின்னணு இயந்திரங்களில் உள்ள இன்டெக்ரேடட் சர்க்யூட்கள் ஆகியவற்றை செய்ய உபயோகப்படுகின்றன இப்போது உலோக பவுடர்களுக்கான அளவு ஒப்பீட்டை பார்க்கலாம் இந்த சிறிய வட்டத்தை பார்த்தீர்களென்றால் இது மனித முடியின் விட்டமாகும் பொதுவாக மனித முடியின் விட்டம் 100 மைக்ரோ மீட்டர் அளவில் இருக்கும் 17 மைக்ரோ மீட்டரிலிருந்து 180 மைக்ரோ மீட்டர் வரை மாறுபடும் இதை படத்தில் காட்டப்படும் அளவு உருப்பெருக்கம் செய்து பார்க்கும்போது நீங்கள் டீயில் உபயோகிக்கும் சர்க்கரையின் அளவு இந்தப் பெரிய வட்டத்தை போன்று பெரியதாக இருக்கும் சேர்க்கை உற்பத்தியில் உபயோகிக்கப்படும் பொருட்களின் வரம்பு இந்த இரண்டு வட்டங்களுக்கு இடையே இருக்கும் இந்த படம் ரெனின்ஷா நிறுவனத்தின் தரகுகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அந்த நிறுவனம் தயாரிக்கும் செயற்கை உற்பத்தி பவுடர்களின் அளவு 15 முதல் 45 மைக்ரான்கள் வரை உள்ளது இதற்கடுத்து நாம் பார்ப்பது ஐசிங் சர்க்கரையின் அளவு இதற்கு அடுத்தது தூசியின் அளவு இது புகையிலை புகையின் ஒரு துகளின் அளவு கடைசியாக நாம் பார்ப்பது ஒரு மைக்ரான் அளவு இந்த நிறுவனம் வழங்கும் பவுடர்களின் அளவானது 15 முதல் 45 மைக்ரான் வரை மாறுபடுகிறது உலோகங்கள் பவுடர் மற்றும் வயர் என்று இரண்டு விதங்களில் நமக்கு கிடைக்கிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வயரை நாம் எடுத்துக் கொண்டால் நமக்கு கிடைத்தகவு தேர்வுகள் இன்னும் அதிகமாக உள்ளன பவுடர்களை வெவ்வேறு செயல்முறைகளில் உபயோகித்துக்கொள்ளலாம் அதேபோன்று மூலப் பொருட்களையும் உலோக சேர்ப்பு உற்பத்தி Metal Additive Manufacturing போன்ற வெவ்வேறு செயல்முறைகளில் உபயோகித்துக்கொள்ளலாம் MAM SLS FDM போன்ற பல உற்பத்தி முறைகளில் வெவ்வேறு விதமான மூலப்பொருட்களைக் கொண்டு உற்பத்தி செய்யலாம் இவ்வாறு வயர் மூலப் பொருட்களில் பல கிடைத்தகவு தேர்வுகள் உள்ளன துருபிடிக்காத எக்கு உலோக கலவைகள் கம்பி வடிவில் கிடைக்கின்றன டைட்டானியம் டாண்டலம் டங்ஸ்டன் நியோபியம் மாலிப்டினம் அலுமினியம் போன்ற பொருட்களும் கம்பி மூலப்பொருளாக கிடைக்கின்றன உலோகங்களை கொண்டு சிண்டரிங் அல்லது உருக்குதல் முறையில் தனித்துவமான பொருட்கள் முதல் நகைகளை மாதிரி செய்வது வரை அனைத்து செயல்களையும் செய்யலாம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது போல உலோகங்களுக்கு நிறைய பயன்பாடுகள் உள்ளன துகள்களை ஓரளவுக்கு உருக்கி ஒன்றோடொன்று ஒட்ட சிண்டரிங் முறை உபயோகப்படுகிறது இங்கே சிண்டரிங் என்று எழுதப்பட்டு இருக்கும் இடத்தில் நான் நேரடி உலோக லேசர் சிண்டரிங் direct metal laser sintering என்று எழுதிக் கொள்கிறேன் MAM என்பது Metal Additive Manufacturing எனப்படும் உலோக சேர்ப்பு உற்பத்தி முறையாகும் நேரடி உலோக லேசர் சிண்டரிங் direct metal laser sintering என்பது இதில் ஒரு முறையாகும் இது பல உலோகங்களையும் உலோகக்கலவைகளையும் பகுதியாக உருக்கி கணிசமான அளவு துளைதன்மையுடன் பொருளை உருவாக்குகிறது இது ஒரு செயல்முறையாகும் EBM எனப்படும் எலக்ட்ரான் கற்றை உருக்கு முறையையும் உபயோகிக்கலாம் EBM முறையில் சக்திவாய்ந்த எலக்ட்ரான் கற்றைகளை உபயோகித்து டைட்டானியம் எஃகு துருப்பிடிக்காத எஃகு போன்ற உலோக பவுடர்கள் உருக்கப்படுகிறது தகைவு மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் விண்வெளி பயன்பாடுகளில் துளை தன்மை குறைவாக இருக்க வேண்டியிருக்கும் அது போன்ற பயன்பாடுகளில் இந்த செயல்முறை மிகவும் பிரபலமானது இங்கு நான் எழுதுகிறேன் இதனால் டைட்டானியம் மற்றும் துருப்பிடிக்காத எஃகை உபயோகிக்க முடியும் மற்ற செயல்பாடுகளோடு ஒப்பிடும்போது குறைந்த துளைதன்மை இருக்கும் எனவே விண்வெளி பயன்பாடுகளில் இவை உபயோகிக்கப்படுகின்றன சேர்ப்பு உற்பத்தியில் உபயோகிக்கப்படும் சில பிரபலமான பொருட்கள் உள்ளன அவற்றில் முதலாவதாக டைட்டானியம் பற்றி பார்ப்போம் EBM முறையில் ஒரு எலக்ட்ரான் கற்றயை கொண்டு டைட்டானியம் கம்பியில் இருந்து உருகிய உலோகத்தை பதிவிட்டு ஜெட் என்ஜின்கள் மற்றும் டர்பைன்கள் உள்ளிட்ட பல்வேறு உயர் செயல்திறன் கொண்ட பொறியியல் பயன்பாடுகள் உள்ள பகுதிகளை உருவாக்குகிறோம் டைட்டானியம் மற்றும் பிற உலோகக் கலவைகளில் கழிவுகளை குறைத்தல் மிக முக்கிய தேவையாகும் நாம் ஏற்கனவே அறிந்ததை போல டைட்டானியம் மிக விலை உயர்ந்தது எனவே அதிகமான கழிவுகள் இருப்பது பொருளாதாரம் அற்றது எனவே குறைந்தபட்ச கழிவுகளை உருவாக்கும் EBM போன்ற செயல்முறைகள் இது போன்ற இடங்களில் உபயோகிக்கப்படுகின்றன முழுமையாக முப்பரிமான அச்சு செய்யப்பட்ட டைட்டேனியம் அச்சை பிரத்தியேகமாக உபயோகித்தால் போயிங் நிறுவனம் ஒரு 787 Dreamliner விமானத்துக்கு 3 மில்லியன் டாலர் அளவுக்கு சேமிக்கலாம் என்று மதிப்பிடுவதாக பாப்புலர் மெக்கானிக் பத்திரிக்கை வெளியிட்டுள்ளது இங்கே நீங்கள் பார்ப்பது டைட்டானியம் உலோகக் கலவையில் முப்பரிமான அச்சு செய்யப்பட்ட ஒரு பைக்கின் சட்டம் அடுத்ததாக துருபிடிக்காத எக்கு பற்றி பார்க்கலாம் பொதுவாக சேர்ப்பு உற்பத்தி முறை உபயோகிக்கும்போதுவெற்றிகரமான விரைவு உற்பத்தியை செயல்படுத்த அதில் உபயோகிக்கப்படும் பொருட்கள் வெல்டிங் முறையில் சேர்க்க முடிபவையாக இருக்க வேண்டும் அதைப்போன்று உலோகங்களை சேர்க்கும் முறைகளில் உருவாகும் உருகு குளத்தின் அளவானது இறுதி வடிவத்தோடு ஒப்பிடும்போது மிகவும் சிறியதாக இருக்கும் துருபிடிக்காத எக்கு பொருட்களைக்கொண்டு சிறிய உருகு குளம் மற்றும் சிறிய உருகுநிலை பாய்வு உருவாக்க EBM போன்ற செயலாக்கங்கள் உதவுகின்றன இந்த பொருட்கள் மிக அடர்த்தியாகவும் மிக வலிமையாகவும் நீர் புகா பொருட்களாகவும் இருக்கும் இவற்றை ஜெட் என்ஜின்கள் ராக்கெட்டுகள் மேலும் அணு நிலையங்கள் போன்ற தீவிர சூழல்களிலும் கூட உபயோகிக்கும் தன்மை வாய்ந்தவையாக இருக்கும் உதாரணத்துக்கு 2016 ல் செய்யப்பட்ட சாத்தியக்கூறு ஆய்வானது அணுசக்தி அழுத்தக் கலன்களை EBM இயந்திரங்களைக் கொண்டு குறைந்த கார்பன் துருபிடிக்காத எக்கு பொருட்களைக்கொண்டு செய்வது நடைமுறையில் சாத்தியமானது என்று கண்டுபிடித்தது மேற்கோள் இடப்பட்ட உதாரணங்களில் இதுவும் ஒன்று வெல்ட் செய்ய இயலும் பண்பினாலும் அரிப்பு தடுப்பு பண்பினாலும் மட்டில்லாத வலிமையினாலும் 316 எக்கு தெரிந்து கொள்ளப்பட்டது விரைவு உற்பத்தியில் இவ்வாறு துருபிடிக்காத எக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அடுத்தது அலுமினியம் அலுமினியம் பொதுவாக நேரடி உலோக லேசர் சின்டரிங் முறையில் உருவாக்கப்படுகிறது ஆனாலும் மற்ற செயலாக்கங்களிலும் இதனை உபயோகிக்கலாம் 25 மைக்ரான் அளவிலான நுட்பமான வடிவங்களையும் 50 மைக்ரான் அளவிலான சுவர் தடிமனையும் அலுமினியம் உபயோகிக்கும்போது நாம் பெற்றுக் கொள்ளலாம் மரபுசார் மில்லிங் முறைகளிலிருந்து செய்யப்பட்ட அலுமினியத்தை விரைவு உற்பத்தியில் செய்யப்பட்ட அலுமினியத்தோடு வேறுபடுத்தும் அளவு மெல்லிய வழவழப்பற்ற இழையமைப்பு பெற்றுள்ளன ஆனால் மரபுசார் மில்லிங் முறையில் நேரடியாக பொருளை பெற்றுக் கொள்ள இயலாது கிரைண்டிங் முறையில் மேற்பரப்பை செயலாக்கம் செய்து முடிக்க வேண்டும் ஆனால் விரைவு உற்பத்தி செய்யப்பட்ட அலுமினியத்தில் இழையமைப்பு மிகவும் நன்றாக இருக்கும் சில சமயங்களில் நமக்கு நல்ல மேற்பரப்பு பண்புகள் தேவைப்படும் ஆனால் இம்முறைகளில் படிக்கட்டு விளைவு இருக்கலாம் ஆனால் இந்த விளைவு மேற்பரப்பில் இருக்காது எனவே பிந்தைய செயல்முறைகளை நாம் தவிர்த்துக் கொள்ளலாம் அலுமினியத்தின் குறைந்த எடையின் காரணமாக முப்பரிமான அச்சு முறையில் உருவாக்கப்பட்ட அலுமினியம் பகுதிகள் வாகனங்கள் மற்றும் பந்தய வாகனங்களில் உபயோகிக்கப்படுகின்றன குறைந்த எடையினால் வாகன மற்றும் பந்தய உபயோகங்களில் உபயோகிக்கப்படுகின்றன மேலும் அலுமினியம் வளையும் தன்மையும் கொண்டது அடுத்ததாக உயர் செயல்திறன் உலோக கலவைகளை பற்றி பார்க்கலாம் இன்கோனல் 625 மற்றும் இன்கோனல் 718 போன்றவை மிகவும் பிரபலமானவை ஏனெனில் அவை உடைவு மற்றும் அரிப்பை தடுக்கின்றன அவை மிகக் குறைவான வினைத்திறன் கொண்டவை எனவே அவை அதிக அமில சூழல்களைத் தாங்கிக் கொள்ளலாம் மேலும் அதிக வெப்பநிலையில் ஊரல் உருத்திரிபு மிகவும் குறைவு இத்தகைய கலவைகள் வெப்ப ஊரல் உருத்திரிபை எதிர்க்கின்றன மேலும் அவை அதிக அமில சூழலை தாங்குகின்றன இவ்வகை பொருட்கள் டர்பைன் எஞ்சின்கள் புகை வெளியீடு அமைப்புகள் மற்றும் எரிபொருள் உள்ளீடு அமைப்புகள் போன்றவற்றில் உபயோகிக்கப்படுகின்றன இவற்றின் அரிப்பை தடுக்கும் பண்பு நீருக்கடியில் உபயோகிக்கப்படும் பொருட்களை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக திகழ்கின்றன அதாவது உப்பு நீர் அதிகமாக இருக்கும் அரிப்பு வேகமாக நடக்கும் இடங்களான கடல்சார் பயன்பாடுகளில் உபயோகிக்கப்படுகின்றன உப்பு அதிகமாக இருக்கும் இடங்களான கடலடி அல்லது கடல்சார் உபயோகங்கள் என்று இங்கு நான் எழுதுகிறேன் மேலும் கோபால்ட் குரோம் உலோக கலவைகள் கடினமாகவும் இருக்கும் நாம் இன் கனல் 625 இன்கோனல் 718 கோபால்ட் மற்றும் குரோம் உலோக கலவைகள் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் துருப்பிடிக்காத எஃகு மற்றும் டைட்டானியம் ஐ விட கோபால்ட் உலோக கலவைகள் கடினமானவை மற்றும் வெப்ப எதிர்ப்பாற்றல் கொண்டவை எனவே அவை ஜெட் என்ஜின்கள் மற்றும் டர்பைன் களில் உபயோகப்படுத்துவதற்கு சரியான தேர்வாகும் அடுத்தது விலைமதிக்கப்பற்ற உலோகங்களைப் பற்றி பார்க்கலாம் சின்டரிங் முறையில் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் பல்லேடியம் முதலிய உலோகங்களை நேரடி உலோக லேசர் சின்டரிங் முறையில் சேர்க்கலாம் ஆபரணங்களை உருவாக்க மிகச்சிறிய நுண் உலோக துகளை உருக்க வேண்டும் செயலாக்கத்தின் இறுதியாக மீதமுள்ள உலோக பொடியிலிருந்து இறுதி பொருள் ஒரு தொல்பொருள் அகழ்வாய்வின் போது தோண்டி எடுப்பது போன்று எடுக்கப்படுகின்றது இந்தப்படத்தில் நேரடி லேசர் சென்டரின் செயல்முறை செயலாக்கம் செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம் நீங்கள் இங்கு காணும் இந்த சிறிய பகுதிகள் உருவாக்கப்பட்ட மோதிரங்கள் ஆகும் மோதிரங்களின் தலையை இங்கு பார்க்கலாம் இங்கு குவிக்கப்பட்டு இருப்பது பவுடர் இவற்றை இங்கிருந்து நீக்குவதை காணலாம் இது செயலாக்கத்திற்கு பிந்தைய செயல்முறை ஆகும் பிந்தைய செயல்முறைகளில் ஒரு செயல்முறை பவுடரை அகற்றுவதாகும் தனித்துவமான மற்றும் அழகான நகைகள் இன்டர்லாக் அல்லது பின்னிப் பிணைந்த வடிவமைப்புகளைக் கொண்டிருக்கும் இது கையேடு அல்லது பாரம்பரிய உற்பத்தியால் முன்னர் சாத்தியமில்லாதது சேர்க்கை உற்பத்தியில் மட்டுமே சாத்தியமாகும் அடுத்ததாக பாலிமர்களை பற்றி பார்க்கலாம் பல்வேறு தசாப்தங்களாக வெப்ப நெகிழி பாலிமர்கள் முப்பரிமான அச்சிடல் முறையில் உபயோகிக்கப்படுகின்றன ABS PLA PVA என்று சுருக்கெழுத்தால் அறியப்படும் பாலிமர் இழைகள் ஏராளமான தொழில்களுக்கு சேவை செய்யும் பல்வேறு வகையான பகுதிகளின் உற்பத்திக்கு இன்றியமையாதவை Z அச்சில் பொருள்களை வலுப்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து கண்டுபிடித்து கொண்டிருப்பதால் வெப்ப நெகிழிகளை பயன்படுத்தும் சேர்க்கை உற்பத்தியின் பயன்பாடுகள் விரிவடைகின்றன பொதுவாக இழை சேர்க்கை தயாரிப்பு முறையில் x மற்றும் y அச்சுகளில் z அச்சை ஒப்பிடும்போது வலிமை அதிகமாக இருக்கும் இப்பொழுது z அச்சில் வலிமையை அதிகரிக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் சுமை தாங்கி அல்லது புரோஸ்டெடிக்ஸ் போன்ற தயாரிப்புகளுக்கு வெப்ப வெல்டிங் நுட்பத்தைப் பற்றிய ஆராய்ச்சி மிக முக்கியமான z அச்சு வலிமையை வழங்குகிறது இதுபோன்ற செயல்படுத்தல்களில் z அச்சு வலிமை மிகவும் முக்கியமானது இவைகளில் பாலிமர்கள் மிகவும் பயன் உடையவையாக இருக்கின்றன முப்பரிமான அச்சிடல் முறையில் பிரபலமான வெப்ப நெகிழிகளை பற்றி நாம் பார்க்கலாம் ABS PLA மற்றும் PVA என்று அறியப்படும் பாலிமர் உங்களை பற்றி நாம் சற்று நேரம் பேசலாம் ABS என்றால் என்ன அக்ரிலோநைட்ரைல் பியூட்டாடையின் ஸ்டைரீன் என்பதன் சுருக்கமே ABS என்பதாகும் இது சிறந்த பரிமாண துல்லியத்துடன் dimensional accuracy நீடித்த ஆயுளை தரும் வலுவான பொருள் ஒரு முப்பரிமாண அச்சிட்ட பொருளை உருவாக்க ABS இழையை ஒப்பீட்டளவில் அதிக வெப்பநிலைக்கு வெப்பபடுத்தவேண்டும் ABS மற்றும் PLA பொருட்களுக்கு நடுவில் இருக்கும் வேறுபாடுகளை நான் ஏற்கனவே முப்பரிமாண அச்சு செயல் விளக்கத்தின் போது பேசி உள்ளேன் எனவே ABS மற்றும் PLA பொருட்களைப் பற்றி இந்த விரிவுரையில் நாம் கலந்தாய்வு செய்ய வேண்டியதில்லை இவற்றுள் PLA பொருளை குறைந்த வெப்பநிலையில் உருக்கலாம் என்றும் வலிமை மற்றும் அதைப்போன்ற பிற தன்மைகள் நமக்கு கிடைக்கும் பிரிதிறன்resolution ஆகியவற்றை பற்றி நாம் ஏற்கனவே கலந்துரை செய்துள்ளோம் ABS பொருளின் அதிக உருகுநிலை கீறல் மற்றும் வளைவு எதிர்ப்பாற்றல் கொண்ட பொருட்களை உருவாக்க உதவுகிறது நீங்கள் இங்கு காண்பது LEGO நிறுவனத்தால் ABS பொருளால் உருவாக்கப்பட்ட விளையாட்டு சாதனங்கள் ஆகும் இது குறிப்பாக உறை மற்றும் பொம்மைகளை உருவாக்க பயன்படுத்துகிறது இந்த தயாரிப்புகளைத் தயாரிப்பதற்கு ABS ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது மேலும் விரைவு கருவியாக்க முறையைக் கொண்டு கான்செப்ட் மோட்டார்கள் உருவாக்க ABS பயன்படுகின்றது விரைவு உற்பத்திக்கு அச்சு மாதிரி செய்ய ABS பயன்படுத்தப்படுகின்றது ஏனெனில் PLA மற்றும்PVA போன்ற மற்ற பாலிமர்களோடு ஒப்பிடுகையில் அதன் வலிமை அதிகமாக இருக்கிறது இது அக்ரிலோநைட்ரைல் பியூட்டாடையின் ஸ்டைரீன் எனப்படும் பாலிமர் ஆகும் இந்தப் பொருளில் மிகவும் பிரபலமானது ABS plus பொருளாகும் தற்சமயம் ஸ்ட்ராடசிஸ் நிறுவனம் தயாரிக்கும் அனைத்து FDM இயந்திரங்களும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது முந்தைய FDM நுட்பத்துக்கு தயாரிக்கப்பட்ட ABS பொருளிலிருந்து மேம்படுத்தப்பட்ட பொருளாகும் ஒளிஊடுருவக்கூடிய விளைவில் ஆர்வமுள்ள பயனர்கள் ABSi பொருளைத் தேர்வுசெய்யலாம் இது ABS வரம்பில் உள்ள பிற பொருட்களுடன் ஒத்த பண்புகளைக் கொண்டுள்ளது சில இயந்திரங்களில் ABS பொருளுடன் PC என்று அழைக்கப்படும் பாலிகார்பனேட் களையும் அனைத்து வடிவமைப்பு செய்யும் வசதி உள்ளது புத்தகத்திலிருந்து சில பொருட்களும் அவற்றின் பண்புகளும் எடுத்து இங்கு காண்பிக்கப்பட்டு உள்ளன பொதுவான ABSABSi ABS plus பாலிகார்பனேட் உடன் இணைந்த ABS ஆகியவை இங்கு காட்டப்பட்டுள்ளன இவற்றின் முக்கிய பண்புகளான இழுவிசை வலிமை இழுவிசை மாடுலஸ் நீட்சி இழுவிசை நெகிழ்வு மற்றும் தாக்கம் ஆகியவை இங்கு காட்டப்பட்டுள்ளன பாலிகார்பனேட்டை ABS பொருளுடன் கலக்கும் போது அதிக வலிமை கிடைக்கிறது என்று இங்கு நாம் காணலாம் ஆனாலும் நீட்சி இங்கு சுமாராக இருக்கிறது ABSi பொருள் இவற்றுள் மிகக் குறைந்த நீட்சியை கொண்டுள்ளது பொருட்களை தேர்வு செய்வது நமது தேவையை பொறுத்தது நமக்கு அதிக இழுவிசை வலிமை வேண்டுமா அல்லது குறைந்த நீட்சி வேண்டுமா அல்லது அதிக தாக்க வலிமை வேண்டுமா என்பதைப் பொறுத்தது இவற்றின் அடர்த்தி எண் மிகவும் குறைவாக இருக்க வேண்டும் அது 1 முதல் 1 2 வரை இருக்கலாம் வெவ்வேறு பண்புகளுடன் பயன்படுத்தும் அளவில் ABS ன் வெவ்வேறு வகைகள் கிடைக்கின்றன அடுத்ததாக PLA பற்றி பார்க்கலாம் PLA என்பது பாலி லாக்டிக் அமிலம் இதனை பாலி லாக்டைட் என்றும் அழைக்கலாம் இது மற்றொரு இழை பொருளாகும் இந்த இழை பொருட்கள் ஒன்று அல்லது அதற்கு மேலான வெப்ப நெகிழி பொருட்களால் உருவாக்கப்பட்டவை PLA பொருள் சோள மாவு அல்லது கரும்பிலிருந்து செய்யப்படுவதால் இது மக்கும் தன்மை கொண்டது எனவே இது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காது இதனை முப்பரிமான அச்சு செயல்பாட்டு விளக்கத்தில் பார்த்தோம் PLA இழையில் சர்க்கரை இருப்பதால் அதனை வெப்பப்படுத்தும் போது சற்று இனிய வாசனை வரும் விரைவு முன்மாதிரி சாக்லேட் உறைகள் மற்றும் மக்கும் தையல்கள் உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளில் பாலிமர் பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக நைலானை பற்றி பார்க்கலாம் நைலான் ஒரு உறுதியான வளையும் தன்மை கொண்ட நீடித்து உழைக்கும் தன்மை கொண்ட பொருளாகும் படத்தில் காட்டப்பட்டுள்ள மருத்துவ செயல்பாட்டுஅமைப்பு கரம் நைலான் பொருளால் செய்யப்பட்டுள்ளது இந்த படம் இந்த பொருளின் வலிமையை காட்டுகிறது இவர்கள் கை மல்யுத்தம் செய்கிறார்கள் மேலும் நைலான் பொருள் நினைவு திறன் material memory கொண்டது நைலான் பொருளால் அச்சிடப்பட்ட பொருட்கள் இரண்டு அடுக்குகளுக்கு இடையே நல்ல ஒட்டும் தன்மையையும் கொண்டுள்ளது பொறியாளர்கள் நைலானிலிருந்து அச்சிடப்பட்ட செயல்பாட்டு முன்மாதிரிகளைப் பயன்படுத்தி சோதனை செய்கிறார்கள் முன்மாதிரிகள் அச்சிடப்பட்டு அவற்றில் சோதனைகள் செய்யப்படுகின்றன நைலான் ஈரப்பத வினையாற்றக்கூடியதாக இருப்பதால் நீர் உள்ளே செல்வதை தவிர்ப்பதற்கும் துளைகள் போன்ற குறைபாடுகளை உருவாக்குவதை தவிர்ப்பதற்கும் ஒரு வெற்றிடத்தில் அல்லது அதிக வெப்பநிலையில் அச்சிட வேண்டியது அவசியம் நுகர்வோர் மின்னணு இயந்திரங்கள் முதல் சாகச விளையாட்டு சாதனங்கள் வரை குறைந்த அளவில் அச்சிடப்பட்ட நைலான் பாகங்கள் உபயோகிக்கப்படுகின்றன அடுத்ததாக பாலிகார்பனேட் பற்றி பார்க்கலாம் இது நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஏபிஎஸ் க்கு மாற்றான ஒரு பொருள் பாலிகார்பனேட் நெகிழிகள் இலகுவாகவும் அடர்த்தியாகவும் அதிகமான இழுவிசை வலிமையுடனும் இருக்கின்றன அக்ரிலிக்களைவிட இவை பத்துமடங்கு தாக்க எதிர்ப்பாற்றல் உடையவையாக உள்ளன இயற்கையில் பாலிகார்பனேட் ஒளி ஊடுருவ கூடியதாக இருந்தாலும் அவற்றை தேவைக்கு ஏற்றாற்போல் வண்ணமாக்கி கொள்ளலாம் கார்பன் ஆல் வலிமை ஆக்கப்பட்ட பாலிகார்பனேட் நெகிழிகள் வலிமையானவை மற்றும் வெப்ப எதிர்ப்பாற்றல் உடையவை இந்த தன்மையினால் உற்பத்தி உள்ளீடுகள் என்ஜின் உள்ளீடு மற்றும் வெளியீடுகள் manifolds மற்றும் அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தப்படும் வேறு பாகங்களிலும் இவற்றை உபயோகிக்கலாம் பாலிகார்பனேட்கள் ஒப்பீட்டளவில் சேர்ப்பு உற்பத்திக்கு புதிய வரவுகள் ஏனெனில் இங்கு நாசிலில் அதிக வெப்பநிலையை நிர்வகிக்க வேண்டி இருக்கும் நாசிலில் வெப்பநிலை 260 டிகிரி முதல் 300 டிகிரி வரை இருக்கும் ஆனாலும் இது சேர்ப்பு உற்பத்திக்கு நல்ல மூலப்பொருளாக உருவாகிக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக PVA பாலிவினைல் ஆல்கஹால் என்பது நீரில் கரையும் ஒரு பொருளாகும் இது உள் குழிகளில் மற்றும் தொங்கற் பகுதிகளிலும் overhangs ஆதரவு கட்டமைப்புகளை அச்சிட பயன்படுகிறது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெள்ளை நிறத்தில் நீங்கள் பார்ப்பது PVA பொருளாகும் இதனை வெந்நீருக்கு வெளிப்படுத்தும்போது இவை கரைந்து அடி மூல பொருளை மட்டும் வெளிப்படுத்துகிறது இதனை நாம் ஆய்வுகூட செயல்முறை விளக்கத்தில் இரண்டு நாசில்களை கொண்டு அச்சிடும் போது பார்த்தோம் அதில் ஒன்று ஆதரவு கட்டமைப்பை அச்சிடுகிறது மற்றொன்று அடி மூலப்பொருளை அச்சிடுகிறது அடி மூலப்பொருள் ஏதேனும் உயர் வலிமை கொண்ட பொருளாக இருக்கலாம் ஆதரவு கட்டமைப்பை உருவாக்கும் பொருளான PVA சுடுநீர் அல்லது வேறு ஏதாவது கரைப்பான்களில் கரைய வைத்து வெளியேற்றப்படும் எனவே 2 எக்ஸ்ட்ரூடர் அச்சு எந்திரங்களில் சிக்கலான பொருள் வடிவங்களை உருவாக்க PVA பயன்படுகின்றது முதன்மை பொருள் முழுமையாக அச்சிடப்பட்டவுடன் PVA வெதுவெதுப்பான நீரால் கரைக்கப்படுகிறது இதை பயன்படுத்துவதில் குறிப்பிட்ட நன்மைகள் உள்ளன முதலாவது இது ஒரு நல்ல நீரால் கரைய வைக்கப்படும் ஆதரவு பொருள் எனவே சிறப்பு கரைப்பான்கள் தேவைப்படுவதில்லை மேலும் இதற்கு தனியே வேறு கூடுதல் வன்பொருட்கள் தேவைப்படுவதில்லை ஆனால் இப்பொருளில் ஈரப்பத வினையாக்கம் போன்ற சில வரம்புகள் உள்ளன எனவே இதனை காற்றுப்புகாத கொள்கலன்களில் வைத்திருக்க வேண்டும் எக்ஸ்ட்ருடெர் பொருளை வெளியேற்றாமல் இருந்தால் இந்த பொருள் நாசிலை அடைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது மேலும் இது விலை மதிப்பான பொருளாகும் இந்த பொருளின் ஒரு சில பண்புகள் அடுத்ததாக வெப்ப இறுக்க நெகிழிகளை பற்றி பார்க்கலாம் நாம் ஏற்கனவே நைலான் PLA ABS போன்ற நெகிழிகளை பார்த்தோம் இவை வெப்ப நெகிழிகள் அடுத்த வரம்பில் வினைல் ஈத்தர்கள் போன்று வெப்ப இறுக்க நெகிழிகள் உள்ளன வினைல் ஈத்தர்கள் உள்ளிட்ட மோனோமர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் உபயோகிக்கப்பட்ட மற்றொரு பிசின் ஆகும் அக்ரிலேட் மற்றும் வினைல் ஈதர் பிசின்கள் 5 முதல் 20 சதவிகிதம் வரை கணிசமான சுருக்கத்தை வெளிப்படுத்துகின்றன இதனால் பாகங்கள் அடுக்கடுக்காக கட்டப்படும் போது எச்ச தகைவுகள் குவிந்துவிடுகின்றன இதனால் குறிப்பிடத்தக்க நெளிவு ஏற்படுகிறது வெப்ப இறுக்க நெகிழிகளை பயன்படுத்தும்போது ஒரு சில குறைபாடுகள் உள்ளன ஆக்ரிலேட் பிசினின் குறைபாடு என்னவென்றால் அதன் வேதிவினை மாற்றங்கள் வளிமண்டல ஆக்சிஜனால் தடுக்கப்படுகின்றன வினைல் ஈத்தர் மற்றும் அக்ரிலேட்டின் இந்த குறைபாடுகளை சமாளிக்க தற்போது ஈபாக்சிகள் போன்ற பிற தெர்மோசெட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன 1990 களின் முற்பகுதியில் எபோக்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன மேலும் அவை வாட் பாலிமரைசேஷன் செயல்முறைக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகள் கொண்டு வந்தன ஆனால் அவை பிசின்களை உருவாக்குவதை சிக்கலாக்கியது மேலும் இது மற்ற பிசின்களை விட சற்று விலை உயர்ந்தது ஈபோக்சிகள் பொதுவாக எதிர்மின்னணுவினால் செயல்படும் ஃபோட்டோபாலிமர்கள் ஈபோக்சி மோனோமர்கள் வட்டங்களை கொண்டுள்ளன அவை மற்ற இரசாயன பிணைப்புகளுக்கான தளங்களை வழங்க திறந்திருக்கும் வட்ட திறப்பு குறைந்தபட்ச கொள்ளளவு மாற்றத்தை அளிப்பதாக அறியப்படுகிறது ஏனெனில் வேதியியல் பிணைப்புகளின் வகைகள் மற்றும் எண்ணிக்கை எதிர்வினைக்கு முன்னும் பின்னும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன உருவாக்கப்பட்ட பகுதிகளின் பண்புகளை மேம்படுத்த வணிக ரீதியான பிசின்களில் உறுதிப்படுத்து பொருட்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன ஈபோக்சி ஸ்டீரியோலிதோகிராபி பிசின் பொதுவாக அக்ரிலேட்டுகளை விட குறைவாக சுருங்குகிறது மேலும் சுருள்வதற்கான மிகக் குறைவான போக்கைக் கொண்டுள்ளது இதனால்தான் சுருளும் மட்டும் நெளியும் பண்புகள் குறைவாக உள்ளன ஏறத்தாள தற்சமயம் அனைத்து வணிகரீதியான ஸ்டீரியோலிதோகிராபி பிசின்களிலும் ஈபோக்சிகள் உள்ளன உறுதிபடுத்தும் பொருட்கள் சேர்க்கப்படுவதால் பொருளின் பண்புகள் உயர்கின்றன இந்த உறுதிப்படுத்தும் பொருட்கள் வேதிவினை ஆற்றலாம் அல்லது வேதிவினை ஆற்றாமலும் இருக்கலாம் இவை வெப்ப நெகிழிகளாகவும் வெப்ப இறுக்க நெகிழிகளாகவும் இருக்கலாம் அடுத்தது கூட்டுப் பொருட்களை பற்றி பார்க்கலாம் சேர்க்கை உற்பத்தியின் மூலம் உருவாக்கப்படும் உலோக கூட்டுப் பொருட்களை பார்ட்டிகுலேட் கூட்டுப்பொருட்கள் ஃபைப்ரஸ் கூட்டுப் பொருட்கள் லாமினேட்கள் மற்றும் செயல்பாட்டு சாய்வு பொருட்கள் என்று வகைப்படுத்தலாம் இவற்றுள் FGM பற்றி தனியாக வேறு விரிவுரையில் பார்க்கலாம் உலோக மூலப்பொருட்களை பொருத்தவரையில் SLM மற்றும் லேசர் உலோக படிவு ஆகியவை சேர்க்கை உற்பத்திக்கு மிகவும் விரும்பப்படும் செயல்முறைகள் மேட்ரிக்ஸ் மற்றும் பொருள் ஆகிய இரண்டையும் பிணைக்க திரவ கட்ட சின்டரிங் மூலம் தூள் முன்னோடிகளிலிருந்து உலோக கலவைகளை உருவாக்க முடியும் இந்த முறையை பயன்படுத்தி MMC எனப்படும் உலோக மேட்ரிக்ஸ் கூட்டுப் பொருட்களை சேர்ப்பு உற்பத்தியில் உருவாக்கலாம் என்று இங்கு நான் எழுதுகிறேன் மணிவளர்ச்சியைக் கட்டுப்படுத்துவதற்கும் சின்டரிங் செய்ய இயலும் பண்பை மேம்படுத்துவதற்கும் வெப்ப விரிவாக்கத்தின் குணகத்தை சரிசெய்வதற்கும் சேர்க்கைகள் செயல்பாட்டு தரப்படுத்தப்பட்ட பொருட்களை செயலாக்குவதற்கு முக்கியமானவை இவ்வித பொருட்களில் திசை மாறுபாட்டுப்பண்பு பதில்வினையை கட்டுப்படுத்தும் பொருட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட துகள் கூட்டுப் பொருட்கள் ஒரு பகுதியினூடாக தரப்படுத்தப்பட்டு பொருட்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக சேர்க்கப்படுகின்றன UC என்று அழைக்கப்படும் மீயொலி ஒருங்கிணைப்பின் மூலம் உலோக மென்தகடுகளின் அடுக்குகளை முப்பரிமான கட்டமைப்பில் ஒருசேர திட நிலை புனையமைப்பு செயல்முறையாகப் பயன்படுத்தலாம் அதன்பிறகு வடிவத்தை உருவாக்க மெஷினிங் செய்துகொள்ளலாம் முதலாவதாக UC மற்றும் அதன் பின்பு மெஷினிங் மெஷினிங் இங்கு செயல்முறைக்கு பிந்தைய செயலாக செய்யப்படுகிறது மேலும் அவை உலோக கூட்டு பொருட்கள் உருவாக்கவும் உதவுகின்றன UC செய்யும்போது இழைகள் உலோக அடி தளத்தில் உட் பதியப்படுகின்றன இது இழைகளால் வலுவூட்டப்பட்ட உலோக கூட்டு பொருட்களுக்கு fibers reinforced metallic composites வலுவான தேர்வாக அமைகிறது அடுத்ததாக நாம் செராமிக் மற்றும் கண்ணாடிகளை பற்றி பார்ப்போம் சேர்ப்பு உற்பத்திக்கு இவை மற்றொரு முக்கிய மூலப் பொருள் ஆகும் சிலிக்கான் கார்பைடு செராமிக்களைப் பயன்படுத்தி சேர்க்கை உற்பத்தி செய்தால் குறைந்த அளவு உற்பத்தியை குறைந்த செலவில் பெற்றுக்கொள்ளலாம் ஏனெனில் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளும் செயல்முறையான அச்சு உருவாக்கம் அகற்றப்படுகிறது அச்சுகள் செய்யப்படாததால் செலவு குறைக்கப்படுகிறது வடிவியல் ரீதியாக சிக்கலான செராமிக் பாகங்கள் குறைந்த எடையுடன் சிறந்த செயல்திறனை வழங்குகின்றன இவ்விதமான பண்புகள் ஜெட் என்ஜின் மற்றும் ராக்கெட் என்ஜின் உற்பத்தியாளர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானவை பைண்டர் ஜெட் பொருள் வெளியேற்றம் மற்றும் ஸ்டீரியோலிதோகிராபி உள்ளிட்ட பல்வேறு சேர்க்கை உற்பத்தி செயல்முறைகளைப் பயன்படுத்தி வர்த்தக ரீதியில் சாத்தியமான உற்பத்தி ஏற்கனவே நடந்து வருகிறது எடுத்துக்காட்டாக செராமிக் பொடியுடன் ஃபோட்டோபாலிமரை கலந்து உருவாக்கப்பட்டு பிதுக்கி தள்ளப்பட்ட ஒரு பசை போன்ற பொருளிலிருந்துஸ்டீரியோலிதோகிராஃபி செயல்முறை மூலம் இறுதியாக நுணுக்கமான பீங்கான் பொருள்கள் உருவாக்கப்படுகின்றன திண்மப்படுத்துதல் எரியூட்டல் மற்றும் மெருகூட்டல் ஆகியவை இந்த செயல்முறையை நிறைவு செய்கின்றன சேர்ப்பு உற்பத்தி முறையில் செராமிக் களையும் இவ்வாறு மூலப் பொருட்களாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த செயல்முறை செரமிக் பாகங்களை உட்செலுத்து அச்சு தரத்துடனும் அதற்கு மேலாக நுட்பமான துவாரங்கள் உட்பட மிகவும் சிக்கலான வடிவமைப்புகளுடனும் தருகிறது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள பொருட்களில் உள்ள வடிவமைப்பு சூட்சுமங்களை பாருங்கள் இவை அனைத்தும் செராமிக் பொருட்களால் உருவாக்கப்பட்ட பகுதிகளாகும் சேர்ப்பு உற்பத்தி மூலம் மட்டுமே இதைப் போன்ற சிக்கலான சூட்சுமம் நிறைந்த பகுதிகளை உருவாக்க முடியும் கருவியற்ற உற்பத்தி முறையின் மூலம் வார்ப்பு அச்சுகளை நீக்குதல் போன்ற பிற பயனற்ற செயல்களை குறைப்பதன் மூலம் உற்பத்தி செலவை குறைகிறது பொதுவாக செராமிக் முப்பரிமான அச்சிடுதல் முறை சிறப்புக் கூறுகளின் குறுகிய உற்பத்தியில் short run production இருந்து தனிப்பயனாக்கப்பட்ட தயாரிப்புகளின் திரள் உற்பத்திக்கு விரைவாக முன்னேறி வருகிறது ஏனெனில் செராமிக் உற்பத்தி வழக்கமாக அச்சுகளைப் பயன்படுத்தி நிகழ்கிறது குயவர்கள் மட்பாண்டங்களை கைமுறையாக உருவாக்குவார்கள் தற்போது சேர்க்கை உற்பத்தி இயந்திரங்கள் மூலம் அதிக எண்ணிக்கையில் பாகங்களை உற்பத்தி செய்ய முடிகிறது செராமிக் ன் மூலம் தனிப்பயனாக்கப்பட்ட பகுதிகளையும் திரள் உற்பத்தி பகுதிகளையும் தற்சமயம் உருவாக்கலாம் அடுத்ததாக கண்ணாடி பொருட்களை பற்றி பார்க்கலாம் செலக்டிவ் லேசர் சென்டரிங் முறையில் கண்ணாடி பவுடரை லேசரை கொண்டு பகுதியாக உருக்கி கட்டடக்கலை மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பு துறைகளில் உதவியாக இருக்கும் முப்பரிமாண மாதிரிகளை எளிதில் செய்யலாம் மின்னணு ஒளியியல் துறையில் முப்பரிமாண அச்சிடப்பட்ட கண்ணாடியைக் கொண்டு பயன்பாடுகள் இருக்கலாம் வெப்ப நிலைத்தன்மை மற்றும் அதிக ஒளி ஊடுருவும் தன்மை இருப்பதால் உருகிய குவார்ட்ஸ் படிகங்கள் ஒளியியல் தொலைதொடர்பு மின்னணு மற்றும் காற்றுப்புகா அடைத்தல் பயன்களுக்காக பரிசீலிக்கபடுகின்றன சேர்ப்பு உற்பத்தியின் மூலம் வெற்றிகரமாக ஒரு கண்ணாடி பொருளை உருவாக்க வேண்டுமானால் பாகு தன்மை ஊட்டு வீதம் அடுக்கு கனம் layer thickness பாய்வு வீதம் மற்றும் ஒட்டும் தன்மை போன்ற வரைகூறுகள் நுட்பமாக கட்டுப்படுத்தப்படல் வேண்டும் முப்பரிமாண அச்சிடப்பட்ட ஒளிபுகும் கண்ணாடியானது கண்ணாடி பவுடரை முழுமையாக இணைக்கப்பட்ட பகுதியாக மாற்ற அதிக வெப்பநிலை செயலாக்கம் தேவைப்படுகிறது விரைவு உற்பத்தியின் மூலம் உருவாக்கப்பட்ட பொருட்களில் சிலவற்றில் ஒளியியல் தன்மைகள் மிக முக்கியம் இதற்கு கண்ணாடி சரியான தேர்வாக அமைகிறது பொருள் பிதுக்கு செயல்முறையைப் material extrusion process பயன்படுத்தி ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடியை திறம்பட உற்பத்தி செய்வதற்கான சாத்தியக்கூறு குறித்து தொடர்ந்து ஆராய்ச்சி நடக்கிறது உதாரணமாக ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடியை உற்பத்தி செய்ய பிதுக்கப்பட்ட பொருட்களைப் பயன்படுத்துவதற்கான ஒரு செயல்முறையை MIT உருவாக்கியுள்ளது இதனை உருவாக்க 1900 பாரன்ஹீட்டில் இயங்கும் ஒரு செராமிக் நாசில் மூலம் மூலப்பொருள் பிதுக்கப்படுகிறது இது MIT நிறுவனத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி ஆகும் இவ்வாறு உருவாக்கிய உருகிய கண்ணாடி ஓடை தேன் போல் தெரிகிறது சேர்க்கை உற்பத்தியைப் பயன்படுத்தி ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடி உற்பத்தி பூரணப்படுத்தப்பட்டால் முற்றிலும் புதிய பயன்பாடுகள் தோன்றக்கூடும் எடுத்துக்காட்டாக இழை ஒளியியல் fiber optics பொருட்களை முப்பரிமாண அச்சிடப்பட்ட கண்ணாடி கட்டிட முகப்பில் கட்டப்பட்டிருக்கும் சாத்தியத்தை ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் இவை சேர்க்கை உற்பத்தி முறையில் உபயோகிக்கப்படும் ஒரு சில பொருட்கள் இதை தவிர உயிரி பொருட்கள் மூலப் பொருட்களாக உபயோகிக்கப்படுகின்றன உயிரி பொருட்கள் Bio materials தாவர அடிப்படையிலான உயிரி இழைகள் bio fibers உயிரி அடிப்படையிலான பாலிமர் பிசின்களின் பண்புகளை மேம்படுத்துவதற்கும் அவற்றுடன் வேலை செய்வதை எளிதாக்குவதற்கும் ஆய்வு செய்யப்படுகின்றன இந்த மாற்றுகளில் ஒன்று CNF PLA எனப்படும் மரச்செடிகளில் இருந்து செல்லுலோஸ் நானோபிப்ரில்களுடன் வலுவூட்டப்பட்ட தாவர அடிப்படையிலான பாலி லாக்டிக் அமிலத்தைப் பயன்படுத்துகிறது இது வலுவானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது மேலும் கார்பன் இழை மற்றும் ABS பொருளின் ஒப்பிடக்கூடிய மதிப்பை விட மலிவானது என்று கணிக்கப்பட்டுள்ளது தாவர அடிப்படையிலான இழைகள் உபயோகிக்கப்படுகின்றன ஏற்கனவே முப்பரிமான அச்சு செய்ய உதவும் PLA அல்லது ABS இழைகளில் சிறிது மக்கும் தன்மை கொண்ட பொருளை சேர்த்து மக்கள் இழைகளை செய்துள்ளனர் உதாரணமாக மரத்தூளை கொண்டு இழை செய்யப்பட்டுள்ளது மொத்தமாக இல்லாவிட்டாலும் பகுதியாக மக்கும் தன்மை கொண்ட பொருட்களை நாம் முப்பரிமாண அச்சு செய்யலாம் மற்றொரு மாற்று புதுப்பிக்கத்தக்க பொருள் முறையானது இந்த மூங்கில் குச்சிகளை வலிமைப்படுத்தும் இழைகளாக உபயோகிப்பது ஆகும் இந்த முழுமையான இருக்கை வெளிப்புற மண்டபம் மூங்கில் பொருளைப் உபயோகித்து சேர்ப்பு உற்பத்தி செயல்முறையைப் பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது இந்த மூங்கில்இரண்டு வெளிப்புற மண்டபங்களின் இருக்கைகளையும் ஒரு பெரிய முப்பரிமாண அச்சிடப்பட்ட மேல்நிலை கட்டமைப்பை ஆதரிக்கும் ஒரு பெரிய சேவை நிலைப்பாட்டையும் அச்சிட பயன்படுத்தப்பட்டது இவை உயிரி மூலப்பொருட்களின் சில எடுத்துக்காட்டுகள் இவற்றைத் தவிர இன்னும் பல பொருட்கள் சந்தையில் கிடைக்கின்றன அல்லது புதிதாக உருவாக்கப்படுகின்றன இவை சேர்க்கை உற்பத்தி அல்லது விரைவுஉற்பத்தி செயல்முறைகளில் பயன்படுத்தப்படும் சில பொதுவான பொருட்கள் அடுத்த விரிவுரையில் சந்திப்போம்